இதுவரை நாம் குறிப்பிட்ட எண்கள் அனைத்துமே நேர்மறை எண்களாக இருந்தது ஆனால் எதிர்மறை எண்களையும் நாம் பொதுவாக பயன்படுத்துவதுண்டு காரணம் கழித்தல் போன்ற செயல்பாடுகளில் எதிர்மறை எண்கள் கிடைக்கப் பெறலாம் இவ்வாறு கிடைக்கப்பெற்ற எண்களை நாம் கணினியில் பதிவிட வேண்டிய அவசியம் ஏற்படும் எதிர்மறை எண்களை குறிப்பிட சில வழிகளை யோசிக்க வேண்டும் இரும எண் அமைப்பைப் பொறுத்தவரையில் எதிர்மறை எண்கள் இரண்டு வழியில் கையாளப்படுகிறது முதல் வகை 1's கம்பிளிமெண்ட் 1's complement முறை என்பதாகும் இரண்டாவது வகை 2's கம்பிளிமெண்ட் 2's complement என்பதாகும் 1's கம்பிளிமெண்ட் 1s complement முறையில் ஒவ்வொரு பிட்டின் காம்ப்ளிமென்டை கண்டறிய வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு 4 bit இரும எண் அமைப்பில் 4 என்ற எண்ணின் 1s கம்பிளிமென்டை கணக்கிட வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் முதலில் அந்த எண்ணின் நேர்மறை பைனரி பிரதிநிதியை எழுத வேண்டும் ஆக 4 என்பதன் பைனரி பிரதிநிதி 0100 என்பதாகும் இனி 4 ன் இருமஎண் மதிப்பை கணக்கிட இதன் காம்பிளிமென்டை கண்டறிய வேண்டும் இப்பொழுது கம்பிளிமென்ட் செய்யத் துவங்குவோம் முதலில் உள்ள எண் 0 என மாறுகிறது அடுத்த எண்கள் முறையை 011 என மாறுகிறது இங்கே மிகவும் குறிப்பிடத்தக்க எண்ணை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட எண் நேர்மறையா அல்லது எதிர்மறை எண்ணா என்று கண்டறியலாம் இங்கே முதல் எண் 0 என இருந்தால் இது ஒரு நேர்மறை எண் என்பதை குறிக்கும் அதே எண் 1 என இருந்தால் அது எதிர்மறை எண் என்பதை குறிக்கும் இங்கே எண்களை குறிக்க மூன்று பிட்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்த மூன்று பிட்களை பயன்படுத்தி 0 முதல் 7 வரை உள்ள எண்களை குறிப்பிடலாம் 1 முதல் 8 வரையுள்ள எண்களை பைனரி வடிவில் குறிக்க முதலில் நேர்மறை எண்ணின் 1s கம்பிளிமென்டை 1s complement கண்டறிய வேண்டும் ஆனால் இங்கே 0 என்பதை 4 பிட் எண்ணாக மாற்றினால் 0000 என கிடைக்கும் இதன் 1s காம்ப்ளிமென்டை 1s complement கணக்கிட்டால் 1111 எனக் கிடைக்கும் ஆக இதை 0 என்று குறிப்பிட்டால் அது தவறு 7 என்ற எண்ணை இருமஎண் வடிவில் குறிப்பிட்டால் 0111 என கிடைக்கும் இதிலிருந்து 7 என்ற எண்ணின் இருமஎண் வடிவை கணக்கிட்டால் 1000 என கிடைக்கும் இது 8 அல்ல மாறாக 7 ஐ குறிப்பது எனவே 0 முதல் 7 வரையும் அடுத்ததாக 1 முதல் 7 வரையுள்ள எண்களின் மதிப்புகளை இந்த முறையை பயன்படுத்தி கண்டறியலாம் இதிலுள்ள சிக்கல் என்னவென்றால் பூஜ்ஜியத்தை குறிப்பதுதான் ஒரு 4 பிட் இருமஎண் வடிவில் பூஜ்ஜியத்தை பின்வருமாறு குறிக்கலாம் இங்கே பூஜ்ஜியத்தின் காம்ப்ளிமென்டை கண்டறிந்தால் 1111 என்பது விடையாகக் கிடைக்கும் நமது முந்தைய புரிதலின்படி இது மைனஸ் பூஜ்ஜியத்தை குறிக்கும் இவ்வாறாக ஒரே எண்ணை இரண்டு வழியில் குறிப்பதுதான் இந்த முறையில் உள்ள சிக்கல் ஏனென்றால் 0 மற்றும் 0 என்று குறிப்பது அர்த்தமற்றது காரணம் இவ்விரண்டு முறைகளும் ஒரே எண்ணையே குறிக்கிறது ஆக 1s காம்பிளிமென்ட் 1s complement முறையை பொறுத்தமட்டில் ஒரே எண் இரண்டு முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இம்மாதிரியான சிரமம் 1's காம்ப்ளிமென்ட் 1s complement முறையில் இருப்பதால் 2's கம்பிளிமெண்ட் 2s complement முறையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது 2's காம்ப்ளிமென்ட் முறையில் முதலில் 1's கம்பிளிமெண்டை கணக்கிட்ட பின் அதனோடு 1 ஐ கூட்ட வேண்டும் அதாவது 4 என்ற எண்ணின் 2's காம்ப்ளிமென்டை கண்டறிய வேண்டும் என்றால் முதலில் 4 ஐ இரும எண் வடிவில் குறிக்க வேண்டும் அவ்வாறு குறிக்கும்போது 0100 என கிடைக்கும் அடுத்ததாக இதன் 1's கம்பிளிமெண்டை கண்டறியும்போது 1011 எனக் கிடைக்கும் இதனோடு ஒன்றை கூட்டும் பொழுது 1100 என்பது விடையாக கிடைக்கும் இதில் 100 என்பது 4 ஐ யும் முதலில் உள்ள 1 இது ஒரு எதிர்மறை எண் என்பதையும் குறிக்கும் இவ்வாறாக ஒரு எண்ணின் 2's கம்பிளிமெண்டை கணக்கிடலாம் இங்கே 0 மற்றும் 0 தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாது காரணம் 0 என்பதை 0000 என நாம் குறிப்பிடுவோம் இதன் 2's கணக்கிடப்படும் போது இதே எண் நமக்கு விடையாகக் கிடைக்கும் இவ்வாறாக 0 மற்றும் 0 தொடர்பான பிரச்சனை முடிந்தது 0 என்பதன் 1's கம்பிளிமெண்டை கணக்கிட்டால் 1111 என கிடைக்கும் இதனோடு 1 ஐ கூட்டும் பொழுது விடை 0000 மற்றும் கேரி 1 எனக் கிடைக்கும் இந்தக் கேரியை விட்டுவிட்டால் விடை 0 என கிடைக்கும் இவ்வாறாக 0 மற்றும் 0 என்பதற்கு 0 என்பதே விடையாகக் கிடைக்கிறது இதனால் எதிர்மறை எண்ணங்களை குறிப்பதற்கு இந்த வழி எளிமையாக இருக்கிறது இங்கே அடுத்த கேள்வி என்னவென்றால் எத்தனை எண்களை இதுபோல குறிப்பிட முடியும் ஒரு n பிட் குறிப்பிடுதலை எடுத்துக்கொண்டால் ஒரு சில எண் வரிசைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஒரு 2's கம்பிளிமெண்ட் முறையைப் பொறுத்த வரையில் பின்வரும் எண் வரிசையில் குறிப்பிடமுடியும் 2n 1 முதல் 2n 1 1வரை உதாரணமாக n சமம் 4 எனில் எதிர்மறை எண்களை கண்டு கொள்ளாத பட்சத்தில் 0 முதல் 15 வரை குறிப்பிடலாம் இது எவ்வாறெனில் 24 1 அதாவது 0 முதல் 15 வரை நாம் இப்பொழுது நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்களை கணக்கிடும்பட்சத்தில் இதன் வரிசை எவ்வாறு இருக்கும் என்றால் 24 1 முதல் 24 1 1 வரை மீதம் உள்ள எண்களை n பிட் அமைப்பில் 2's கம்பிளிமெண்டாக குறிப்பிட முடியாது ஆக பெரிய எண்களை அதாவது அதிக பிட்டுகளை குறிப்பிட வேண்டுமானால் நுழைவு நிலைகளை அதிகரிக்க வேண்டும் இதற்கு நமக்கு 2's காம்ப்ளிமென்ட் அமைப்பானது உதவியாக இருக்கும் இங்கும் கூட்டல் மற்றும் கழித்தல் அமைப்புகள் 1's கம்பிளிமெண்ட் போலவே இருக்கும் இப்போது 55 கழித்தல் 44 என்ற செயல்பாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இதில் எல்லா எண்களுமே தள எண் 10 கொண்டவையாக எடுத்துக்கொள்வோம் முதலில் நாம் 55 ன் இருமஎண்ணை கண்டறிய வேண்டும் எவ்வாறெனில் விளக்கப் படத்தின் மேலே 12481632 என்ற பிட்களை இடதுபுறமாக எடையை பொறுத்து அதனுடைய இலக்கத்தை எழுத வேண்டும் விளக்கப்படத்தில் குறிப்பிட்டவாறு எடைக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள 1 களின் எடையின் கூட்டுத்தொகையை கணக்கிட்டால் 55 என்பது கிடைக்க வேண்டும் அதாவது 32 கூட்டல் 16 என்பது 48 ஆகும் இதோடு 8 ஐ சேர்த்தால் 56 எனக் கிடைக்கும் எனவே இந்த 8 ஐ அதோடு சேர்க்க வேண்டாம் மேலும் 4 அதோடு கூட்ட பட்டால் 52 என்ற மதிப்பு கிடைக்கும் மீதமுள்ள 1 ன் மேலே உள்ள எடையை கூட்டும் போது 55 எனக் கிடைக்கும் ஆகவே 110111 என்பது 55 என்ற எண்ணின் இருமஎண் மதிப்பாகும் 44 என்ற எண்ணிற்கும் இதே நுட்பத்தை பயன்படுத்தலாம் அதாவது 32 கூட்டல் 8 என்பது 40 மேலும் மீதமுள்ள 1 ன் மேலே உள்ள எடையை கூட்டும் போது 44 எனக் கிடைக்கும் நாம் இப்போது மைனஸ் 44 ஐ குறிப்பிட வேண்டும் 6 பிட் முறையில் எண்களை குறிப்பிடும் வரம்பை கண்டறிய இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினால் 25 முதல் 2 1 என்பது கிடைக்கும் இதன் வரம்பு 32 முதல் 31 வரை இருக்கும் எனவே 44 ஐ 6 பிட் வடிவத்தில் குறிப்பிட முடியாது 6 பிட்டுகளை பயன்படுத்தி இதை குறிக்க முடியாது என்பதால் மற்றுமொரு எண்ணையும் இதோடு சேர்க்க வேண்டும் இப்பொழுது n சமம் 7 என்று எடுத்துக்கொள்வோம் இதன் வரம்பு என்ன என்பதை கணக்கிடும்போது 26 முதல் 2 1 எனக் கிடைக்கும் எனவே இதன் வரம்பு 64 முதல் 63 வரை இருக்கும் மைனஸ் 44 என்பதை குறிப்பிட முதலில் 44 ஐ இரும எண்ணாக மாற்ற வேண்டும் இதை செய்யும்போது 0101100 என கிடைக்கும் அடுத்ததாக இதன் 1's கம்பிளிமெண்டை கண்டறியும்போது 1010011 என கிடைக்கும் இதனோடு ஒன்றை கூட்டிய பின் ஏழாவது பிட்டையும் கூட்டும் பொழுது 0010101 என கிடைக்கும் இந்த எண்ணை இனி 55 உடன் கூட்ட வேண்டும் நாம் செய்யவேண்டிய செயல்பாடு கழித்தல் என்றாலும் இங்கே கூட்டுத் தொகையை கணக்கிட்டால் போதுமானது இனி கூட்டுத் தொகையை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் 55 என்பதை 7 பிட் இரும எண் வடிவில் குறிப்பிடும்போது 0110111 என்பது கிடைக்கும் இதை 44 என்பதன் 7 பிட் இரும எண்ணுடன் கூட்ட வேண்டும் இப்பொழுது வலதுபுறமிருந்து முதலில் 1 அடுத்ததாக 1 அதைத்தொடர்ந்து 0 இறுதியாக 1 எனக் கிடைக்கும் இதன் தசம எண்ணை பார்க்கும்போது 8 கூட்டல் 2 கூட்டல் 1 சமம் 11 எனக் கிடைக்கும் இவ்வாறாக நம் கூட்டுத் தொகையை கணக்கிட்டாலும் கழித்தல் செயலுக்கான விடை கிடைக்கும் இதனால் என்ன நன்மை என்று சிந்திக்கத் தோன்றுகிறது நமது பிராசஸர் இருவேறு செயல்பாடுகளை ஒரே வன்பொருள் செய்யும் என்றால் அதை முக்கியமான ஒன்றாக கருத வேண்டும் காரணம் கழித்தல் மற்றும் கூட்டுதல் ஆகியவற்றை ஒரே வன்பொருளே செய்து முடிக்கும் 1's காம்ப்ளிமென்ட் 1s complement முறையை எடுத்துக் கொண்டால் கூட்டுத் தொகையைக் கணக்கிட தனி தொகுதியும் கழித்தலை செய்ய மற்றொரு தொகுதியும் தேவைப்படும் இது சிரமத்தை ஏற்படுத்தும் அடுத்தது நாம் சில எண் அமைப்பு கணக்குகளை பார்ப்போம் இதன் மூலம் வெவ்வேறான நிகழ்வுகளில் எவ்வாறு எண் அமைப்பானது பயன்படுகிறது என்பதை விளக்கலாம் முதல் கணக்கில் நமக்கு 2 வெவ்வேறு எண் அமைப்பாலான இரண்டு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எண்களின் தள எண்ணானது அறியப்படவில்லை ஆனால் இரண்டு எண்களின் மதிப்பும் சமம் என்ற அடிப்படையில் இந்த சமன்பாடு கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது x 1 y இதில் முதல் எண்ணினுடைய தள எண் x 1 இரண்டாவது எண்ணினுடைய தள எண் y மற்றும் அவற்றின் மதிப்புகள் சமம் இங்கு என்னென்ன மதிப்புகள் x மற்றும் y க்கு சாத்தியம் என்பதை கண்டறிய வேண்டும் இதனுடைய மதிப்பு தனித்தன்மையானது அல்ல ஆனால் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி பார்க்க முயற்சிப்போம் இது நம்முடைய அறிவுக்கு சரியானதாக இருந்தால் எண் அமைப்பானது கீழ்க்கண்டவாறு இருக்கும் 4 9 3y5 இதை நாம் சுருக்கும்போது 4x 5 சமம் 3y 5 எனக் கிடைக்கும் இங்கே இரண்டு பக்கங்களிலும் 5 என்ற எண் ஒன்றோடு ஒன்று ரத்தாகும் இதனால் 4x சமம் 3y என கண்டறியலாம் இதிலிருந்து x என்பது 3y4 என்பதைவிட அதிகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம் இதுவே நமது இறுதி நிபந்தனை இந்த நிபந்தனை திருப்திபடுத்தபட வேண்டும் அதற்காக x சமம் 3 எனவும் y சமம் 4 எனவும் பிரதி இடுவோம் இங்கே நிபந்தனை திருப்திபடுத்தப்பட்டது என்றாலும் இது சரியான விடை அல்ல காரணம் இந்த அமைப்பின் தள எண் என்பது x 1 என்பதாகும் இங்கே தள எண் 3 என இருக்க சாத்தியமில்லை இங்கே x இன் மதிப்பு 3 எனில் தள எண் 2 என்பதாகும் இங்கே அனுமதிக்கப்பட்ட எண்கள் 0 மற்றும் 1 மட்டுமே ஆனால் இங்கே 4 மற்றும் 9 பயன்படுத்தப்பட்டுள்ளன எனவே x சமம் 3 என்பதும் y சமம் 4 என்பதும் செல்லுபடியாகாது காரணம் வலதுபுறம் 35 என்ற எண் உள்ளது இதில் 5 இருப்பதால் நிச்சயமாக தளஎண் இதைவிட அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் இதனால் இதன் தளஎண் 4 என இருக்க வாய்ப்பில்லை இதனால்தான் இது சரியான விடை அல்ல என்கிறோம் இந்த சமன்பாடை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்றால் இடதுபுறம் 9 என்ற எண் அதில் இடம்பெறுவதால் தளஎண் 10 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அதேபோல வலது புறம் 5 என்ற எண் இருப்பதால் இதன் தளஎண் நிச்சயமாக 5 ஐ விட அதிகமாக இருத்தல் வேண்டும் இவ்வாறாக நமக்கு 3 நிபந்தனைகள் கிடைத்துள்ளது முதலாவதாக 4x சமம் 3y என்பது அடுத்ததாக x இன் மதிப்பு 11 க்கு சமமாகவோ அதைவிட அதிகமாகவோ இருத்தல் வேண்டும் என்பது இறுதியாக y என்பது 5 க்கு சமமாகவோ அதைவிட அதிகமாகவோ இருத்தல் வேண்டும் என்பது இங்கு எல்லா நிபந்தனைகளையும் நாம் திருப்திபடுத்த வேண்டுமானால் x சமம் 12 y சமம் 16 என்பது சாத்தியமான தீர்வாக எடுத்து கொள்வோம் இந்த தீர்வு 4x சமம் 3y ஐ திருப்திபடுத்துகிறது அதேநேரத்தில் இந்த தீர்வுகள் x 1 என்பது 10 ஐ விட அதிகமாகவும் y என்பது 5 ஐ விட அதிகமாகவும் இருக்கும் என்ற நிபந்தனையையும் திருப்திபடுத்துகிறது இதுதான் சரியான தீர்வாகும் இனி இதற்கும் மேலேயுள்ள அதிகமான மதிப்புகளை பிரதி இட்டு பார்ப்போம் இதன் முந்தைய விடைகளை 2 ஆல் பெருக்கி அதையும் பரிசோதித்துப் பார்ப்போம் ஆக x சமம் 32 எனவும் y சமம் 24 எனவும் பிரதி இட்டு பரிசோதித்தால் இதுவும் ஒரு சாத்தியமான விடையே அடுத்ததாக இந்த விரிவுரையின் மற்றொரு பகுதியான எண்முறை வடிவமைப்பு பற்றி பார்ப்போம் நாம் இதுவரை கணினியில் எண்களை சேமித்து வைக்கும் முறை பற்றியும் பிராசசரானது 2's காம்பிளிமென்டை பயன்படுத்தி செயலாக்கம் செய்வதை பற்றியும் பார்த்தோம் இந்த தரவுகள் செயலாக்கம் பெறுவதற்கு சில மின்சுற்றுகள் தேவைப்படுகிறது இதில் தகவலானது எண்முறை வடிவில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் இங்கு செயலாக்கங்கள் எண் முறை அடிப்படையில் நடைபெறுகிறது நாம் எண்முறை தகவல் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளைப் பற்றி பேச வேண்டுமானால் எண் முறை தர்க்க மின்சுற்றை பற்றி பேசவேண்டியது அவசியமாகிறது எண் முறை தர்க்க மின்சுற்றுக்கென்றே தனிப்பட்ட பாடப்பிரிவு உள்ளது நாம் அதைப் பற்றி விவரமாக பார்க்கப் போவதில்லை ஆனால் இந்த நுண் செயலாக்கியில் இந்தப் பிரிவானது தேவைப்படுகிறது எண்முறை தர்க்க மின்சுற்று என்பது எண்முறை தொகுதிகளால் கட்டமைக்கபட்ட மின்சுற்று ஆகும் இது எண்ணற்ற உள்ளீடுகளையும் எண்ணற்ற வெளியீடுகளையும் கொண்டது தொடர் சமிக்ஞைகளில் மதிப்புகள் தொடர்ச்சியாக இருப்பது போல் அல்லாமல் எண்முறை அமைப்பில் மதிப்புகள் தனித்தனியே இருக்கும் ஒன்று உயர்தர்க்க நிலையிலும் மற்றொன்று தாழ் தர்க்க நிலையிலும் இருக்கும் இவ்விரண்டு நிலைகளும் 2 மின்னழுத்த நிலைகளை குறிக்கிறது ஒன்று அதிகம் என்பதையும் மற்றொன்று குறைவு என்பதையும் குறிக்கிறது தற்காலத்தில் எண்முறை மின்சுற்றை உருவாக்க பலவிதமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மிகவும் பிரசித்தி பெற்ற தொழில்நுட்பங்கள் என்னவென்றால் TTL மற்றும் CMOS என்பனவாகும் ஒவ்வொரு தர்க்க குடும்பங்களிலும் தாழ் நிலை மற்றும் உயர்நிலைகளுக்காக வெவ்வேறு விளக்கங்கள் உண்டு அடிப்படையாக தர்க்க நிலை என்பது இங்கே மின்னழுத்தத்தை குறிக்கும் அதுபோல உயர் நிலை என்பதை 1 எனவும் தாழ்நிலை என்பதை 0 எனவும் குறிப்பிடலாம் இந்த மின்னழுத்த அளவுகள் அந்தந்த தர்க்க குடும்பங்களின் வரையறையை பொறுத்தது TTL தர்க்க குடும்பத்தில் உயர் நிலை என்பது 2 4 க்கு அதிகமான ஒல்டடை குறிக்கும் அதுபோல தாழ்நிலை என்பது 0 5 க்கு குறைவான ஒல்ட்டை குறிக்கும் மேலும் CMOS குடும்பத்தில் மின் வினியோகம் 5 ஓல்ட் DC என இருக்கும் இதைப் பொறுத்தே உயர்நிலை மற்றும் தாழ்நிலைகள் தீர்மானிக்கப்படுகிறது CMOS குடும்பத்தில் செலவு பரிசீலனை என்பது 0 3 என்பதை விட அதிகமாக இருக்கும் இதனை VDD எனவும் எடுத்துக்கொள்ளலாம் இதனைவிட குறைவான மதிப்புகளை தாழ்நிலை தர்க்கம் எனலாம் இங்கு VDD மற்றும் VCC என்பது மின்னழுத்த விநியோகிப்பான்கள் ஆகும் CMOS ல் 2 முனையங்கள் உள்ளன ஒன்று VDD மற்றொன்று VSS என்று அழைக்கப்படுகிறது இதில் VSS என்பது தரை முனையம் VDD என்பது மின்னழுத்த வினியோக முனையம் TTL ஐ பொறுத்தவரையில் இந்த முனையத்தை VCC என்று அழைப்பது வழக்கம் VSS என்ற தரை முனையம் பூஜித்திற்கு சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அதற்கு ஒரு சிறிய மதிப்பு இருக்கலாம் இங்கே VDD மற்றும் VSS நடுவே தர்க்க நிலையில் ஒரு வித்தியாசம் இருக்கும் CMOS தொழில்நுட்பத்திலும் VDD VSS இன் மதிப்புகள் மாறலாம் தற்போதைய தொழில்நுட்பத்தில் 1 ஓல்ட் வரையுள்ள மின்னழுத்த மின் விநியோகமும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது TTL தொழில்நுட்பத்தை ஒப்பிடும்போது தர்க்க தாழ் நிலைகள் மற்றும் உயர் நிலைகள் தற்போதைய தொழில்நுட்பத்தில் குறைவாகவே உள்ளது இதனால் சில நன்மைகளும் தீமைகளும் உள்ளன நாம் அவற்றைப் பற்றி இங்கே பார்க்கப் போவதில்லை பெரும்பாலும் மின்சுற்றை செயல்படுத்துபவர்கள் CMOS தொழில்நுட்பத்தையும் சில மின்சுற்று வெளியீடு நிலைகளில் TTL தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துவது வழக்கம் எண்முறை குடும்பத்தில் எண் மின்சுற்றியானது இரண்டு வகைகளாகப் பிரிக்கப்படுகிறது ஒன்று கூட்டு விளைவு மின்சுற்று மற்றொன்று தொடர்மின்சுற்று கூட்டு விளைவு மின்சுற்றில் மெமரி பயன்படுத்தப்படுவதில்லை இங்கே முந்தைய நிலை பதியப்படாமல் தற்போதைய உள்ளீடு அப்படியே வெளியிடப்படுகிறது ஆக கூட்டு விளைவு மின்சுற்றில் வெளியீடு தற்போதைய உள்ளீடை மட்டும் சார்ந்து இருக்கும் ஆனால் தொடர்மின்சுற்றில் வெளியீடானது அமைப்பின் தற்போதைய நிலை மற்றும் முந்தைய மின்சுற்றின் வெளியீட்டு நிலை ஆகிய இரண்டையும் சார்ந்திருக்கும் ஒரு சில மின்சுற்றுகளில் கூட்டு விளைவு மின்சுற்ரையும் தொடர் மின்சுற்ரையும் சார்ந்து அதன் செயல்பாடு இருக்கும் கூட்டு விளைவு மின் சுற்று பலவிதமான தர்க்க கேட்களால் வடிவமைக்கப்படுகிறது AND தர்க்க கேட்டுகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதுதான் அதன் படம் இதில் A மற்றும் B என இரண்டு உள்ளீடு முனையங்கள் F என்ற ஒரு வெளியீட்டு முனையும் உள்ளன இதன் செயல்பாடு உண்மை அட்டவணை மூலம் விளக்கப் படுகிறது உண்மை அட்டவணையில் உள்ளீடுகள் மற்றும் அதனைச் சார்ந்த வெளியீடுகளும் பட்டியலிடப்பட்டுள்ளது இப்பொழுது சாத்தியமுள்ள அனைத்து உள்ளீட்டு கூறுகளையும் பட்டியலிடுவோம் அவற்றை 0 0 0 1 1 0 மற்றும் 1 1 எனலாம் இங்கே தாழ்நிலையை 0 எனவும் உயர்நிலையை 1 எனவும் குறிக்கிறோம் AND இன் செயல்பாடு என்னவென்றால் உள்ளீடுகள் இரண்டும் 1 என இருந்தால் வெளியிடும் 1 என இருக்கும் மாறாக ஏதேனும் ஒரு உள்ளீடு 0 என இருந்தால் வெளியீடும் 0 என இருக்கும் இதேபோல OR எனப்படும் ஒரு தர்க்க கேட்டும் வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஒன்று இதற்கும் A மற்றும் B என இரண்டு உள்ளீட்டு முனையங்கள் உள்ளன மேலும் Y என ஒரு வெளியிட்டு முனையும் உள்ளது இப்பொழுது சாத்தியமுள்ள அனைத்து உள்ளீட்டு கூறுகளையும் பட்டியலிடுவோம் அவற்றை 0 0 0 1 1 0 மற்றும் 1 1 எனலாம் OR இன் செயல்பாடு என்னவென்றால் கொடுக்கப்பட்ட உள்ளீடுகள் ஏதேனும் ஒன்று 1 என இருந்தால் அதன் வெளியீடு 1 என இருக்கும் மாறாக உள்ளீடுகளும் 0 என இருந்தால் வெளியீடும் 0 என இருக்கும் NAND தர்க்க கேட்டின் உண்மை அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதுபோலவே NOR கேட்டை எடுத்துக்கொண்டால் NOR கேட்டானது OR கேட்டின் தர்க்க எதிர்மறை ஆகும் XOR என்ற கேட்டில் 2 உள்ளீடு முனையமும் ஒரு வெளியீட்டு முனையமும் உள்ளன இதுதான் அதன் உண்மை அட்டவணை அவற்றின் உள்ளீடுகளை 0 0 0 1 1 0 மற்றும் 1 1 எனலாம் XOR இன் செயல்பாடு என்னவென்றால் கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளில் இரண்டும் ஒரே மதிப்பாக இருந்தால் அதன் வெளியீடு 0 என இருக்கும் மாறாக ஏதேனும் ஒரு உள்ளீடு மட்டும் 1 என இருந்தால் வெளியீடும் 1 என இருக்கும் ஆக இதன் உள்ளீடுகள் இரண்டும் சமமாக அதாவது 00 அல்லது 11 என இருக்கும்போது F இன் மதிப்பு 0 மாறாக ஏதாவது ஒரு உள்ளீடு மட்டும் 0 என இருந்தால் வெளியீடு 1 ஆகும் நுண்செயலி வடிவமைப்பில் A B என்ற 2 உள்ளீடுகளும் சமமா இல்லையா என பரிசோதிக்க பயன்படுத்தபடுகின்ற முக்கியமான பயன்பாடுகளுக்கு இந்த XOR பயன்படுகிறது மேற்கூறப்பட்ட செயலுக்கு இதுவே தீர்வாகும் இதிலிருந்து XOR இல் விடை 0 என இருக்கும்போது அதன் உள்ளீட்டு மதிப்புகள் சமம் எனவும் விடை 1 என இருக்கும்போது அதன் உள்ளீட்டு மதிப்புகள் சமம் இல்லை என்பதே இதன் பயன்பாட்டுமுறை இதர கேட் அதாவது XNOR கேட்டுக்கு XOR ஐ பபிள் செய்ய வேண்டும் ஆக இது XOR கேட் இதற்கு பப்பிள் எடுத்தால் XNOR கேட் கிடைக்கும் மற்றுமோரு கேட் இன்வெர்டர் இதில் ஒரு உள்ளீடு மற்றும் ஒரு வெளியீடு மட்டுமே உள்ளன இன்வெர்டர் கேட்டில் எந்த உள்ளீடாக இருந்தாலும் அதன் வெளியீடு தர்க எதிர்மறையாக கிடைக்கும்